அனைவருக்கும் வணக்கம் இப்போது வொர்க் ஷெட்யூல் எவ்வாறு காட்சிப்படுத்தப்படுகிறது என்பதை எடுத்துக் கொள்வோம் நாம் இப்போது வொர்க் ஷெட்யூல் எவ்வாறு பலவிதமான வொர்க் சார்ட்களான காண்ட் சார்ட் ஸ்லிப் சார்ட் டைம் லைன் சார்ட் போன்றவற்றை காட்சிப்படுத்த முடிகிறது மற்றும் நாம் எப்படி செலவுகளை மானிட்டர் செய்வது என்பது பற்றியும் பார்ப்போம் இப்போது ப்ராஜெக்ட்டில் எந்த வகையான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை காட்சி படுத்துவோம் ஆகையால் நாம் முந்தைய வகுப்பிலிருந்து எப்படி ப்ராஜெக்ட் முன்னேற்றத்திற்கு தேவையான டேட்டாவை சேகரித்தோமென்று பார்த்தோம் ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்திற்கு தேவையான டேட்டாவை கலெக்ட் செய்த பின்பு அதை ப்ரெஸன்ட் செய்வதற்கு அதிகப்படியான முயற்சியுடன் கூடிய ஒரு வழி மேலதிகாரிக்கு தேவைப்படுகிறது சில வழிமுறைகள் உள்ளன ப்ராஜெக்டை படமாக ப்ரெஸன்ட் செய்வதற்கு மேலும் அதுதான் ப்ராஜெக்ட்டின் எதிர்காலம் நிலையான படமாக்கும் முறைகள் உள்ளன அவை யாதெனில் சிங்கிள் ஸ்னாப்ஷாட் என்பது ஒரு எடுத்துக்காட்டு காண்ட் சார்ட் என்பது ஒருவிதமான வழிமுறை அது எவ்வாறு ப்ராஜெக்ட் முன்னேறியது என்பதை காட்டுகிறது மற்றும் காலத்திற்கு தகுந்தவாறு எவ்வாறு பிராஜெக்ட் முன்னேறியது என்பதை சிஸ்டமின் டைனமிக் தன்மையைப் பொருத்து படமாக்க முடியும் என்பதை அதற்கு எடுத்துக்காட்டாக டைம் லைன் சார்ட் பற்றி பார்ப்போம் பின்னர் ஸ்லிப் சார்ட் டைம் லைன் சார்ட் பற்றியும் பார்ப்போம் 00lll0 காண்ட் சார்ட் அவ்வாறு பெயரிடப் காரணம் அதை கண்டறிந்தவர் பெயர் ஹென்றி காண்ட் இந்த காண்ட் சார்ட் என்பது ஒருவிதமான பார் சார்ட் வகையை சார்ந்தது அதை நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய மெட்ரிகுலேஷன் மற்றும் பிளஸ் 2வில் காண்ட் சார்ட் என்ன என்பது பற்றி தெரிந்து இருப்பீர்கள் காண்ட் சார்ட் என்பது ஒரு வகையான முக்கியத்துவம் வாய்ந்த சார்ட் வடிவமாகும் இதில் x ஆக்சிஸ் என்ன விதமான வேலைகளை செய்கிறோம் என்பதை பட்டியலிடுகிறது மற்றும் அதற்குரிய பார்கள் அதற்குரிய y ஆக்சிஸில் வரையப்படுகிறது ஒரு பார் ஒரு குறிப்பிட்ட வேலையை குறிக்கிறது சாஃப்ட்வேர் ப்ராஜக்ட் மேனேஜ்மெண்டில் உபயோகப்படுத்தப்படும் காண்ட் சார்ட் என்பது ஸ்டாண்டர்ட் காண்ட் சார்டின் ஒரு மேம்படுத்தப்பட்ட பதிப்பாகும் ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி ஒரு காண்ட் சார்டில் ஒவ்வொரு பாரும் இரண்டு பகுதிகளைக் கொண்டது 1 அன்ஷேடட் மற்றொன்று ஷேடட் பார்ட் நாம் இப்போது ஷேடட் பார்ட் எதை குறிக்கிறது மற்றும் அன்ஷேடட் பார்ட் எதை குறிக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் அன்ஷேடட் பார்டில் உள்ள பார் ஒரு வேலையின் நீளத்தை குறிக்கிறது அதாவது ஒவ்வொரு வேலையும் எவ்வளவு நேரம் எடுத்துக் கொண்டது என்பதைக் குறிக்கிறது ஆகையால் நேரம் பாரில் ஷேடட் பார்டாக குறிக்கப்படுகிறது மற்றும் அன்ஷேடட் பார்ட் என்பது மந்த நேரத்தை காட்டுகிறது நான் ஏற்கனவே முந்தைய வகுப்பில் மந்த நேரம் என்ன என்பது பற்றி விளக்கியுள்ளேன் லாக்ஸ் டைம் அல்லது மந்த நேரம் என்றால் என்ன பிளக்ஸ் டைம் என்பது எவ்வளவு மெதுவாக வேலையை முடிக்கிறோம் அதாவது எளிதாக சந்திப்புக்கு சில மணித்துளிகள் முன்னதாக இருக்கும்படி வேலையை முடிப்பது ஆகும் ஏனென்றால் இங்கு நிறைய இலவச நேரம் இருப்பதால் நாம் வேலையை முடிப்பதில் கொஞ்சம் தாமதப்படுத்த முடியும் ஆனால் சொன்ன நேரத்திற்குள் வேலையை முடித்து விட முடியும் காண்ட் சார்ட் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பார் சார்ட் என்று ஏற்கனவே விவாதித்தோம் அதில் உள்ள ஒவ்வொரு பாரும் ஒரு செயலைக் குறிக்கிறது மற்றும் அந்த பார் ஆனது டைம் லைன் உடன் ஒத்து செல்வதுபோல வரையப்படுகிறது ஒவ்வொரு பாரின் நீளம் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட வேலையை கணிக்கப்பட்ட நேரத்திற்குள் முடிப்பதற்கான நேரத்தோடு நேர்மறையாக உள்ளது காண்ட் சார்ட் எவ்வாறு ப்ராஜெக்ட் ஷெட்யூலில் உதவுகிறது என்பதை பார்ப்போம் ப்ராஜெக்ட் ஷெட்யூலில் காண்ட் சார்ட்டின் முக்கியத்துவம் என்னவெனில் ரிஸோர்சஸ் எவ்வாறு திட்டமிட்டு உபயோகிக்கப்படுகிறது என்பதை காட்டுகிறது காண்ட் சார்ட்டை எப்படி நாம் ரிஸோர்ஸ்சசை திட்டமிட்டு உபயோகப்படுத்தலாம் என்பதற்கு பயன்படுத்த முடியும் நாம் ஏற்கனவே சிபிஎம் பர்ட் சார்ட் பற்றி பார்த்துள்ளோம் பர்ட் சார்ட் என்பது செயல்களின்முன்னேற்றம் குறித்த நேரத்தில் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க பயன்படுகிறது காண்ட் சார்ட் மற்றும் பர்ட் சார்ட்க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னவென்று பார்த்தோமானால் காண்ட் சார்ட் என்பது எப்படி நாம் ரிஸோர்ஸ்சசை திட்டமிட்டு உபயோகப்படுத்தலாம் என்பதற்கு பயன்படுத்த முடியும் பர்ட் சார்ட் என்பது பல்வேறு செயல்களின் முன்னேற்றம் குறித்த நேரத்தில் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க பயன்படுகிறது காண்ட் சார்ட் என்பது எதன் அடிப்படையில் நாம் ரிஸோர்ஸ்களை திட்டமிட்டு உபயோகப்படுத்தலாம் என்பதாகும் வெவ்வேறு வகையான ரிஸோர்ஸ்களை பல்வேறு வேலைகளுக்கு ஒதுக்கிக் கொடுக்க முடியும் என்பதையும் நாம் முந்தைய வகுப்பிலே பார்த்தோம் பல்வேறு ரிஸோர்ஸ் என்பது வேலையாட்களாகவோ ஹார்ட்வேராகவோ சாஃப்ட்வேராகவோ கருவிகளாகவும் இருக்கலாம் இடமாகவும் அல்லது நேரமாக இருக்கலாம் இவையெல்லாம் பல்வேறு ரிஸோர்ஸ் ஆகும் எப்படி பல்வேறு ரிஸோர்ஸ்களான வேலையாட்கள் ஹார்டுவேர் சாஃப்ட்வேர் போன்றவற்றை பல்வேறு வேலைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பதை சார்ட் வழியாக மிக இலகுவாக உணர்த்த முடியும் காண்ட் சார்ட்டை பொதுவாக ஆக்டிவிட்டி நெட்வொர்க்கிலிருந்து மிக இலகுவாக உருவாக்க முடியும் ஆகையால் முதலில் ஆக்டிவிட்டி நெட்வொர்க்கை அல்லது பிரஸிடெண்ட்ஸ் நெட்வொர்க்கை உருவாக்க வேண்டும் அதிலிருந்து மிக சுலபமாக காண்ட் சார்ட்டை உருவாக்க முடியும் இது ஒரு MIS பிரச்சனைக்கு மாதிரி ஆக்டிவிட்டி நெட்வொர்க் ஆகும் மற்றும் ஒவ்வொரு செயலும் எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறது என்பதை அதில் காட்டியுள்ளனர் மேலும் ரிக்கொயர்மென்ட் ஸ்பெசிஃபிகேஷனிற்கு 15 நாளும் டேட்டாபேஸ் உருவாக்குவதற்கு 45 நாட்களும் GUI செய்வதற்கு 30 நாட்களும் மேனுவல் எழுதுவதற்கு 30 நாட்களும் மற்றும் கோட் டேட்டாபேஸ் எழுதுவதற்கு 105 நாட்களும் GUI பகுதியை ஒருங்கிணைப்பதற்கு 45 நாட்களும் சோதனை செய்வதற்கு 120 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன பின்னர் முடிவடைகிறது ஆக்டிவிட்டி நெட்வொர்க்கில் கோடிங் டிசைனோடு சார்ந்து உள்ளவைகளாக கருதப்படுகிறது GUI டிசைன் டேட்டாபேஸ் டிசைன் ஆகியவை சிஸ்டம் ஒருங்கிணைப்பிற்கு சிஸ்டம் சோதனைக்கு முன்பே முடிந்திருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது இந்த மாதிரியாக ஆக்டிவிட்டி நெட்வொர்க் வேலை செய்கிறது இது மாதிரியாக ஆக்டிவிட்டி நெட்வொர்க் காண்ட் சார்ட் உருவாக்கத்திற்கு பயன்படுகிறது நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் முதலில் என்ன வரும் என்று முதலில் ஸ்பெசிஃபிகேஷன் ரிக்கொயர்மென்ட் 15 நாள் எடுக்கும் என்று ஆகையால் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி நாம் ரிக்கொயர்மென்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் இருந்து ஆரம்பிப்போம் உதாரணமாக அதற்கான ஆரம்ப தேதி ஜனவரி 15 என்று வைத்துக்கொள்வோம் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் அது பதினைந்து நாள் எடுக்கும் என்று ஆகையால் ஜனவரி 15 வரைக்கும் அது தொடரும் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்பெசிஃபிகேஷன் முடிந்தால் மட்டுமே மூன்று விதமான செயல்களை இணையாக ஆரம்பிக்க முடியும் அவை யாதெனில் டிசைன் டேட்டாபேஸ் GUI டிசைன் மற்றும் யூசர் மேனுவல் எழுதுவது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிக்கொயர்மென்ட் ஸ்பெசிஃபிகேஷன் 15 நாள் எடுக்கும் என்பதால் 15 நாள் கழித்து நாம் மூன்று விதமான செயல்களை இணையாக தொடங்க முடியும் அந்த மூன்று செயல்களும் ஜனவரி 15ல் இருந்து இணையாக ஆரம்பிக்க முடியும் அதைத்தான் அந்த நேரம் காட்டுகிறது டிசைன் டேட்டாபேஸ் 45 நாட்களும் டிசைன் GUI 30 நாட்களும் மேனுவல் எழுதுவதற்கு 60 நாட்களும் எடுக்கும் என்று பார்த்தோம் டிசைன் பார்ட் என்பது எத்தனை நாள் எடுக்கும் என்றால் அது 45 நாட்கள் அதாவது ஜனவரி 15 லிருந்து பிப்ரவரி 15 வரை ஆகும் ஏப்ரல் 1 வரை கூட எடுத்துக்கொள்ள முடியும் அதற்கடுத்ததாக டிசைன் GUI பார்ட் எத்தனை நாள் எடுக்க வேண்டும் என்றால் அது 30 நாட்கள் எடுக்க வேண்டும் ஆகையால் இங்கு நாம் யோசித்துப் பார்க்கும் போது ஜனவரி 15 லிருந்து மார்ச் 15 வரை எடுத்துக்கொள்ளும் ஆகையால் நான் நினைக்கிறேன் ஒரு சிறிய தவறு வந்து விட்டது என்று அது என்ன என்றால் ஜனவரி 15ல் இருந்து கண்டிப்பாக 45 நாட்கள் எடுக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது நாட்களை கணக்கு எடுப்பதில் நாம் சிறிய தவறு ஒன்றை செய்துள்ளோம் டிசைன் செய்வதற்கு 30 நாட்களும் அதாவது ஜனவரி 15ல் இருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் தயவுசெய்து இங்கு தேதியை மாற்றி கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்ப்பது என்னவென்றால் யூசர் மேனுவல் எழுதுவதற்கு 60 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஆகையால் ஜனவரி 15ல் இருந்து மார்ச் 15 வரை சரியாக 60 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அதை முடிப்பதற்கு அதற்கு அடுத்தபடியாக டேட்டாபேஸ் டிசைன் செய்வதற்கு டேட்டா பேசை கோடாக எழுதுவதற்கும் 115 105 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஆகையால் இந்த 105 நாட்களுக்கு பின்னரே GUI கோடாக எழுதுவதை தொடங்க முடியும் ஜி யு ஐ கோடிங் என்பதை GUI டிசைன் செய்த பகுதி முடிந்த பின்னரே தொடங்க முடியும் ஆகையால் கோடிங் எழுதுவதை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ ஆரம்பித்துவிடலாம் இதை நீங்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனைக்கு பின்னதாக அதாவது டேட்டாபேஸ் கோடிங் மற்றும் GUI கோடிங் பகுதி முடிந்த பின்னர் ஆரம்பிக்க முடியும் டேட்டாபேஸ் கோடிங் என்பது முடிவடைந்து விட்டது அது மிக அதிகமாக 105 நாட்களை எடுத்துள்ளது எனவே GUI கோடிங் மிகக்குறைவாக 45 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் ஆனாலும் இது கண்டிப்பாக ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வரை காத்திருக்க வேண்டும் ஆனால் டேட்டாபேஸ் கோடிங் முன்னரே ஆரம்பிக்க முடியும் ஆகையால் நாம் இந்த மந்த நேரத்தை அல்லது மெதுவான நேரத்தை இப்போது மெதுவான நேரம் என்று பார்க்கிறோம் எனவே போதுமான ரிசோர்ஸ் கிடைக்கவில்லை என்றால் ஏற்படும் GUI கோடிங் பாட் செய்வதை கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்க முடியும் அதை இந்த இலவசமான நேரத்தை உபயோகித்து கொள்ள முடியும் யூசர் மேனுவல் எழுதுவதற்கு 60 நாட்கள் ஆகும் என்பதால் யூசர் மேனுவல் எழுதுவதற்கு ஆட்கள் இல்லை என்றால் அந்த வேலையையும் அந்த இலவச நேரத்தில் எழுத உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் அதனால் அது ஏற்கனவே திட்டமிட்டபடி உள்ள இறுதித் தேதியை எந்த வகையிலும் பாதிக்காது சரியான நேரத்திற்கு முடிக்க முடியும் இவ்வாறாக MIS பிரச்சனைக்கு ஆக்டிவிட்டி நெட்வொர்க்கிலிருந்து காண்ட் சார்ட் எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இப்போது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி காண்ட் சார்ட் என்பது ப்ராஜெக்ட் வேலைகள் முன்னேற்றமாக செல்கிறதா என்பதை கண்காணிக்க மிகவும் எளிமையான மற்றும் மிகப் பழமையான தொழில் நுட்பமாகும் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஆக்டிவிடி பார் சார்ட்டாக ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட செயல்களின் தேதி மற்றும் காலத்தை குறித்துக்கொள்ள உதவுகிறது அடிக்கடி பெரிதாக்க படுகின்ற ஆக்டிவிட்டி பிளோட்ஸ் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி நீங்கள் பிளோட்ஸ்சை அன்ஷேடட் பார்ட்டில் குறிக்க முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டிவிட்டி பிளோட்ஸ் என்பது ஒரு நேரம் அது ஒரு செயலை எவ்வளவு தூரம் தாமதப்படுத்துகிறது மற்றும் அதனால் அதற்கு பின்னால் வரும் செயல்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகின்றன என்பதை குறிப்பதாகும் ஆகையால் ரிப்போர்டட் ப்ராக்ரஸ்ஸை ஆக்டிவிட்டி பாரில் ஷேடிங்ன் மூலம் நாம் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் ப்ராக்ரஸ்ஸை பாரில் ஷேடட் பார்ட்டாக ஆக குறிக்க முடியும் அன்ஷேடட் பார்ட் என்பது மந்த நேரத்தை குறைக்க உதவுகிறது இன்று மிக சுலபமாக அட்டவணையில் இருந்து எந்த செயல்களெல்லாம் முந்தி இருக்க வேண்டும் எந்த செயல்களெல்லாம் பிந்தி இருக்க வேண்டும் என்பதை காட்சியாக புரிந்துகொள்ள முடிகிறது இவ்வாறாக காண்ட் சார்ட் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை இங்கு பார்ப்போம் ஆகையால் இங்கு என்ன மாதிரியான பலவகை செயல்கள் உள்ளன அதில் நாம் கோடிங் மற்றும் டெஸ்டிங் என்பது இன்னொரு வகையான திட்டம் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த எடுத்துக்காட்டில் தொகுதி A இன் உடைய கோடிங் மற்றும் டெஸ்டிங் மற்றும் தொகுதி B இன் உடைய கோடிங் மற்றும் டெஸ்டிங் அதேபோல் தொகுதி C இன் உடைய கோடிங் மற்றும் டெஸ்டிங் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வோம் மற்றும் X ஆக்சிஸில் வாரங்களான வாரம் 12 வாரம் 13 வாரம் 14 மற்றும் பல அதோடு அந்த வாரத்தில் உள்ள நாட்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வோம் இந்த ஷேடட் பார்ட்டிலிருந்து தொகுதி A இன் உடைய கோடிங் மற்றும் டெஸ்டிங் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்கிறது மற்றும் அன்ஷேடட் பார்ட் இலவச நேரத்தை குறிக்க உதவுகிறது நாம் இப்போது இந்த புள்ளியில் இருக்கிறோம் அதாவது 17வது வாரத்தில் தொகுதி A அட்டவணைக்கு முன்பாக செல்கிறது என்று பார்த்தோமென்றால் இது 17வது வாரம் மற்றும் நாம் வேறு சிலவற்றையும் அதிகமாக முடித்துள்ளோம் அதாவது தொகுதி D யும் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அட்டவணைக்கு முன்பாக செல்கிறது ஆனால் மற்ற இரண்டு செயல்களான தொகுதி B மற்றும் தொகுதி C இன்றைய தேதியில் செல்கிறது ஆகையால் என்னவென்றால் நாம் ஏற்கனவே திட்டமிட்ட அட்டவணைக்கு பின்னால் செல்கிறோம் தொகுதி B மற்றும் C யின் காரணமாக ஏற்கனவே திட்டமிட்ட அட்டவணையிலிருந்து நாம் பின்தங்கி செல்கிறோம் இதற்கு தீர்வாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விவாதம் மேற்கொண்டு நிறைய ஆட்களை வேலைக்கு எடுத்து குறிப்பிட்ட தேதியில் வேலையை முடிக்க வேண்டும் இந்த மாதிரியாக நாம் காண்ட் சார்ட் உருவாக்க முடியும் இதை நான் ஏற்கனவே விளக்கி விட்டேன் நாம் அடுத்த வகை சார்ட்டான ஸ்லிப் சார்ட் என்ன என்பது பற்றி பார்ப்போம் ஸ்லிப் சார்ட் என்பது ஏறக்குறைய மாற்றான சில ப்ராஜெக்ட் மேனேஜர்க்கு சாதகமான மற்றும் காண்ட் சார்ட்க்கு மாற்றான ஒன்றாகும் சில ப்ராஜெக்ட் மேனேஜர்க்கு சாதகமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அது எந்த செயல்களெல்லாம் அட்டவணைக்கு தகுந்தார்போல் வேலை செய்யாமல் இருக்கின்றன என்பதை மிகவும் துள்ளியமாக காட்சியாக கண்டறிய உதவுகிறது நாம் இங்கு பார்க்கும்போது மிக அதிக ஸ்லிப் கோடு வளைவுகள் இருப்பதை காண காணமுடிகிறது வளைவுகள் நிறைய இருக்கும்போது அவை அதிகமாக திட்டத்தில் இருந்து விலகிச் செல்வதை பார்க்க முடிகிறது இது பார்ப்பதற்கு காண்ட் சார்ட் மாறியே இருந்தாலும் இங்கு நாம் இப்போது அதோடு தொடர்புபடுத்த முடியும் மற்றும் இங்கு பலவகைப்பட்ட செயல்களின் முன்னேற்றமானது இங்கு ஒரு கோடு மாதிரி பார்க்க முடிகிறது ஆகையால் நிறைய வளைவுகள் இருக்கிறது என்றால் மிக அதிகமான திட்டமிட்டபடி செயல்களை செய்வதில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை உணர முடிகிறது ஸ்லிப் லைனில் வளைவுகள் நிறைய இருக்கும்போது திட்டமிட்டபடி செயல்களை செய்வதில் அதிக வித்தியாசம் இருக்கிறது என்றும் அவ்வளவு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்றும் உணரப்படுகிறது அதை சரி செய்வதற்கான மாற்று வழியை கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் ஸ்லிப் சார்ட் என்பது எந்த செயல்களெல்லாம் அட்டவணைக்கு தகுந்தார்போல் வேலை செய்யாமல் இருக்கின்றன என்பதை மிகவும் துள்ளியமாக காட்சியாக கண்டறிய உதவுகிறது வளைவுகள் வரைவதன் மூலம் கண்டறிய முடிகிறது ஸ்லிப் லைனில் வளைவுகள் நிறைய இருக்கும்போது திட்டமிட்டபடி செயல்களை செய்வதில் அதிக வித்தியாசம் இருக்கிறது என்றும் அவ்வளவு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்றும் உணரப்படுகிறது அதை சரி செய்வதற்கான மாற்று வழியை கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் எனவே கூடுதல் ஸ்லிப் கோடுகளை சில குறிப்பிட்ட இடைவெளியில் சேர்த்துக் கொள்ள முடியும் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு மிக சுலபமாக ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை கண்டறிய அதாவது அடுத்தடுத்த ஸ்லிப் கோடுகள் அதிகம் வளைந்து உள்ளனவா அல்லது இல்லையா என்பதில் இருந்து அறிய உதவுகிறது ஆகையால் நான் இங்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் மாற்று வழியை உபயோகப்படுத்திய பின் இரண்டு வாரம் கழித்து மறுபடியும் ஸ்லிப் கோடு C யை வரைந்து நேராக செல்கிறதா அல்லது இல்லையா என்பதை கண்டறியலாம் பார்க்கும்போது மிக அதிகமாக நேராக சென்றால் அட்டவணைப்படி நாம் நமது இலக்கை அடையப் போகிறோம் என்றும் அல்லது வளைந்து சென்றால் நாம் இலக்கிலிருந்து மிகவும் விலகி செல்கிறோம் என்றும் புரிந்து கொள்ளலாம் ஆகையால் அவ்வப்போது ஒரு வாரத்திற்கு பின்னரோ அல்லது இரண்டு வாரத்திற்கு பின்னரோ ஸ்லிப் கோடு வரைந்து நாம் நம்முடைய திட்டத்தில் சரியாக செல்கின்றோமா இல்லையா என்பதை தெரிந்துகொள்ள முடியும் நாம் நம்முடைய திட்டத்தை நோக்கி செல்லாவிடில் நாம் விலகி செல்கின்றோம் என்றால் அதற்கு மாற்று வழி என்ன என்பதை கண்டறிந்து உதாரணமாக அதிக ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் அவர்களை கொண்டு திட்டமிட்ட தேதியின்படி நமது இலக்கை அடைவதை நோக்கி முன்னேறிச் செல்ல வேண்டும் எனவே மிக அதிகமான துண்டிக்கப்பட்ட ஸ்லிப் கோடுகள் இருப்பது நாம் நமது வேலையை மறு திட்டமிடுதல் அதாவது செயல்களை திரும்ப ஆரம்பிப்பதற்கு உணர்த்துவது ஆகும் அடுத்த ஒன்று டைம் லைன் சார்ட் ஆகையால் காண்ட் சார்ட் மற்றும் ஸ்லிப் சார்ட்டின் ஒரு தீமையை பற்றி பார்ப்போம் ஒரு தீமை என்பது அவை இரண்டுமே ப்ராஜெக்ட் வாழ்க்கையிலிருந்து ப்ராஜெக்ட் முடிவுறும் காலம் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது என்பதை காட்ட உதவுவதில்லை ஆகையால் இந்த இரண்டு வகை சார்ட்டுகளான காண்ட் சார்ட் மற்றும் ஸ்லிப் சார்ட் இரண்டுமே ப்ராஜெக்ட் முடிவுறும் காலம் எவ்வளவு தூரம் ப்ராஜெக்ட் வாழ்வதற்கான காலத்திலிருந்து நழுவிச் செல்கிறது என்பதை காட்ட பயன்படுத்த முடியாது எனவே பகுப்பாய்வு செய்து புரிந்து கொண்டது என்னவென்றால் நடைமுறை ப்ராஜெக்ட் எதிர்காலத்தில் முன்னேறுவது எவ்வாறு என்பதை கண்டுபிடித்து அனுமதிப்பது ஆகும் ப்ராஜெக்ட்டில் உள்ள நடைமுறைகளை பகுப்பாய்வு மற்றும் புரிந்து கொண்டு செயல்படுத்துவதற்கு சில இயந்திரநுட்பங்கள் உள்ளன இந்த வகை நுட்பமானது எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை முன்கூட்டியே கண்டறிய உதவுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு ப்ராஜெக்ட் அட்டவணையிலிருந்து பின் தங்கி இருந்தால் அதனுடைய உற்பத்தி திறன் நாம் பிளானிங் ஸ்டேஜில் எதிர்பார்த்ததை அடையமுடியாது மேலும் இது எதனால் என்றால் ப்ராஜெக்ட் முடிவுறும் காலம் பின்னுக்கு தள்ளப்பட்டதால் அதை சரி செய்வதற்கு நாம் எந்த ஒரு முயற்சியும் செய்யாத வரையில் நாம் உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியாது டைம் லைன் சார்ட் என்பது ஒரு வழிமுறை அல்லது நுட்பம் ப்ராஜெக்ட் கால அளவை பொருத்து இலக்கானது எவ்வாறெல்லாம் மாறுகிறது என்பதை சேமிக்கவும் காட்சிபடுத்தவும் உள்ள நடைமுறை ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காண்ட் சார்ட் என்பது ஒரு நிலையான உருவத்தை அதாவது ப்ராஜெக்ட் நிலையான தன்மையை குறிப்பதாகும் ஆனால் டைம் லைன் சார்ட் என்பது காலத்திற்கு ஏற்றவாறு எவ்வாறெல்லாம் செயல்கள் முன்னேறுகிறது என்பதை குறிப்பதாகும் ஆகையால் இது மாறக்கூடிய தன்மையை குறிப்பதாகும் நாம் இங்கு மிக சுலபமான எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இங்கு உள்ளது ஒரு மாதிரி டைம் லைன் சார்ட் இதில் நாம் y ஆக்சிஸில் வாரத்தையும் மற்றும் கீழே நீங்கள் பார்ப்பது உண்மையான நேரம் அதாவது உண்மையான நேரம் கீழ்நோக்கி x ஆக்சிஸில் குறிக்கப்பட்டுள்ளது நாம் திட்டமிட்ட நேரத்தை y ஆக்சிஸில் வார எண்கள் ஆகவும் உண்மையான நேரத்தை x ஆக்சிஸில் வார எண்கள் ஆகவும் எடுத்துக்கொள்வோம் எனவே 11 வாரங்கள் இங்கும் 11 வாரங்கள் அங்கும் என்று எடுத்துக்கொள்வோம் மற்றும் இது எவ்வாறு ப்ராஜெக்ட் முன்னேற்றத்தை காட்சிப்படுத்த உதவுகிறது என்பதை பார்ப்போம் இங்கு உள்ள உருவமானது நாம் முந்தைய ஸ்லைடில் பார்த்த டைம் லைன் சார்ட் இது 64 வது வாரத்தில் உள்ள ஒரு மாதிரி டைம் லைன் சார்ட் அதாவது 64 வது வாரத்தின் இறுதியில் உள்ளதாகும் இது 4 5 ஆறாவது வாரத்தில் உள்ளது ஆறாவது வாரத்தின் இறுதியில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதாக எடுத்துக்கொள்வோம் என்ன பார்க்கிறோம் என்றால் திட்டமிட்ட நேரம் கிடைமட்ட x ஆக்சிஸிலும் முடிந்த நேரம் செங்குத்து y ஆக்சிஸிலும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த டைம் லைன் சார்ட்டில் உள்ள கோடுகள் நெளிந்து கீழாக சென்று ப்ராஜெக்ட்டின் அட்டவணைப்படுத்தப்பட்ட முடிக்கும் காலத்தைக் காட்டுகிறது நெளிந்து கீழாக செல்கிறது என்றால் அது முடிவுறும் காலத்தைக் குறிக்கிறது எனவே ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்போது ஏற்கனவே உள்ள சிஸ்டமை பகுத்தாய்வு செய்யும் போது அது திட்டமிட்டபடி மூன்றாவது வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் முடிவடையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சிஸ்டமையும் எடுத்து பகுப்பாய்வு செய்யும் போது அனைத்தும் மூன்றாவது வாரத்தின் செவ்வாய்கிழமையில் முடியுமாறு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்போதே தீர்மானிக்கப்பட்டுள்ளது பின்னர் யூசர் ரிக்கொயர்மென்ட் என்பது ஐந்தாவது வாரத்தின் வியாழக் கிழமையிலும் அது முதலில் திட்டமிட்டது ஐந்தாவது வாரத்தில் அதாவது இந்த செயலானது கண்டிப்பாக ஐந்தாவது வாரத்தில் நிறைவடைந்து இருக்க வேண்டும் டெண்டர்இஸ்யூ மற்றும் பிற ஒன்பதாவது வாரத்தின் வியாழக்கிழமையில் நடக்க வேண்டும் ஆனால் ஆரம்பத்தில் டெண்டர் இஸ்யூ ஒன்பதாவது வாரத்தில் முடிந்திருக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது அது செவ்வாய்க்கிழமை முதல் வாரத்தின் இறுதியில் ப்ராஜெக்ட் மேனேஜர் இதுவரை நடந்த வேலைகளில் ஏதும் முன்னேற்றம் இருக்கிறதா முடிக்கப்படும் தேதியில் மாற்றம் இருக்கிறதா என்பதற்காக ரேவியூ நடத்துகிறார் அது ஒரு கோடாக உண்மையான நேர ஆக்சிஸில் செங்குத்தாக கீழ்நோக்கி முடிவடையும் தேதியிலிருந்து முதல் வாரத்தின் இறுதிக்கு செல்கிறது முதல் வாரக் கடைசியில் பார்க்கும் போது அது ஒரு கோடாக செல்வதால் எல்லா செயல்களும் அதனுடைய காலக்கெடுவை சந்திக்கின்றன பின்னர் என்ன நடக்கிறது இரண்டாவது வார இறுதியில் ப்ராஜெக்ட் மேனேஜர் பார்க்கும் போது யூசர் ரிக்கொயர்மென்ட் ஆறாவது வாரத்தின் செவ்வாய்க் கிழமையிலும் முடிக்க முடியாது என்பதை கண்டறிகிறார் முதல் வாரத்திற்கு பின்னர் யூசர் ரிக்கொயர்மென்ட்டை பெறுகிறார் இது தாமதப்படுத்தும் இதை முடிக்க முடியாது இது மேலும் சில சில வாரங்கள் அதாவது ஆறாவது வாரத்திலோ அல்லது மேலும் ஒரு வாரம் கூடுதலாக ஆகும் எனவே ஏன் இப்படி சொன்னார் என்றால் இரண்டாவது வாரத்தின் இறுதியில் அவர் முடிவெடுத்துவிட்டார் யூசர் ரிக்கொயர்மென்ட்டை பெறுவது ஆறாவது வாரத்தின் செவ்வாய்க்கிழமை வரும் செல்லும் என்பதால் அந்த செயலை திட்டமிட்டபடி முடிக்க முடியாது ஆகையால் அந்த செயலுக்கான கோடானது மூலைவிட்ட வாக்கில் நீட்டிக்கப்படுகிறது என்பதை பிரதிபலிக்கிறது ஆகையால் முதல் வாரத்தில் நாம் பார்க்கும் போது அது ஒரு நேரான கோடாகவும் அவர் கண்டறிந்தது ஆறாவது வாரத்தில் முடியும் என்பது ஆகையால்தான் அது ஆறாவது வாரம் வரையிலும் வளைந்து காணப்படுகிறது பின்னர் அது நேராக செல்கிறது இதேபோல் மற்ற செயல்களும் தாமதமாகத்தான் தொடங்கப்படும் என்று என்று கருதினால் அதற்கு ஏற்றார் போல் அவர் இரண்டாவது வாரத்திலிருந்து வரும் எல்லா செயல்களையும் இவ்வாறு வளைந்து தான் காட்ட முடியும் எனவே மூன்றாவது வாரத்தின் செவ்வாய்கிழமையில் ஏற்கனவே உள்ள சிஸ்டமின் பகுப்பாய்வு முடிவடைகிறது மூன்றை பார்க்கும்போது அது முடிந்துவிட்டது முடிந்த செயல்களை குறிப்பதற்கு ஒரு சிறிய வட்டம் போட்டு குறிக்கப்படுகிறது ப்ராஜெக்ட் மேனேஜர் டைம் லைன் சார்ட்டில் முளைவிட்ட வாக்கில் உள்ளகோட்டில் ஒரு குமிழியை வரைந்து முடிவடைந்த செயல்களை குறித்துக் கொள்கிறார் அடுத்ததாக மூன்றாவது வாரத்தின் இறுதியில் ஏற்கனவே உள்ள இலக்குகளை அவ்வாறாகவே வைத்துக் கொண்டு நாலாவது வாரத்தில் மேலும் மூன்று நாட்களை சேர்த்துக் கொண்டு டெண்டருக்கான வரைவை தயார் செய்ய முடிவு எடுக்கிறார் எனவே மூன்றாவது வாரத்தின் இறுதியில் பார்க்கும் போது பார்க்கும்போது சில வேலைகள் நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் இன்னும் முடியாமல் இருக்கிறது ஆகையால் அது மேலும் தாமதம் ஆகும் அதையும் சரி செய்ய வேண்டும் ஆகையால் எங்கெல்லாம் தாமதம் வருகிறதோ அதையெல்லாம் வளைந்த கோடுகளாக காண்பிக்க வேண்டும் ஒவ்வொரு வார இறுதியிலும் செயல்களின் முன்னேற்றத்தை பார்க்கும்போது அது தாமதமாக நடைபெறுவதால் அதற்கேற்றார்போல் வளைந்த கோடுகளை பார்க்கமுடிகிறது பின்னர் ஆறாவது வார இறுதியில் இரண்டு செயல்கள் முடிந்ததாக குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் மூன்று செயல்கள் முடியாமல் உள்ளன மூன்றாவது வாரத்தில் முதல் செயலானது முடிவடைகிறது பின்னர் ஆறாவது வாரத்தில் அவர் பார்க்கும்போது அதுவும் முடிவடைந்து விடுகிறது ஆனால் ஏற்கனவே உண்மையாக அது ஐந்தாவது வாரத்திலேயே முடிந்திருக்க வேண்டும் அது எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது ஐந்தாவது வாரத்தில் முடியவில்லை என்பதை வளைந்த கோட்டிலிருந்து காணமுடிகிறது மற்றும் அது ஆறாவது வாரத்தில் முடிவடையும் என்று நம்புவோம் அதாவது செவ்வாய் முடிவடையலாம் அதற்கேற்றார்போல் வளைந்து உள்ளது ஆறாவது வாரத்தின் இறுதியில் ப்ராஜெக்ட் மேனேஜர் மறுபடியும் முன்னேற்றம் எதுவும் காணப்படுகிறதா என்பதை அறிய ரேவியூ செய்கிறார் அதில் பார்க்கும்போது முதல் இரண்டு செயல்கள் முடிவடையும் நிலையில் உள்ளது என்றும் இன்னும் மூன்று செயல்கள் முடியாமல் உள்ளது என்றும் கண்டறிகிறார் எவ்வளவு தாமதம் ஆகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி வளைந்த கோடுகளாக குறிக்க வேண்டும் மறுபடி அவர் கறுப்பு வளையத்தை முடிந்த செயல்களை குறிப்பதற்கு உபயோகிக்கிறார் ஆகையால் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரேவியூ மூலம் செயல்களில் முன்னேற்றம் நடந்துள்ளதா என்பதை கண்டறிந்து மற்றும் எல்லா செயல்களும் திட்டமிட்டபடி அல்லது அட்டவணைப்படி நகரவில்லை என்றால் அவற்றை வளைந்து கோடுகளாக எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கு குறித்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக எப்படி டைம் லைன் சார்ட் மாறும் அம்சங்களை குறிக்கப் பயன்படுகிறது என்பதை அறியலாம் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் அந்தக் கோடுகள் வளையாமல் இருக்க வேண்டும் என்று ஆனால் நிறைய நேரம் அந்த கோடுகள் வளைந்து காணப்படுகின்றன எனவே காண்ட் சார்ட் என்பது முன்னேற்றத்தின் நிலையான தன்மையை குறிப்பதற்கும் டைம் லைன் சார்ட் மாறக்கூடிய தன்மையை குறிப்பதற்கும் பயன்படுகிறது ஆகையால் நாம் கண்டறிந்தோம் ஆறாவது வாரத்தின் இறுதியில் இரண்டு செயல்கள் முடிவடைந்ததாகவும் மற்றும் இன்னும் 3 செயல்கள் முடிவடையாமல் இருக்கின்ற என்பதை கண்டறிகிறார் இப்போது வரைக்கும் நாம் மூன்று முறை இலக்கு தேதியை மாற்றி உள்ளோம் மொத்தமாக இதனால் 7 நாட்கள் தாமதம் ஆகிறது 7 நாட்கள் தாமதம் ஆவதால் இது கண்டிப்பாக 9 ஆவது வாரத்தில் முடி முடிவடைய வேண்டும் ஆனால் அது பத்தாவது வாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆகையால் 7 நாட்கள் மொத்தம் தாமதம் ஆகிறது என்பதை டைம் லைன் சார்ட்டிலிருந்து அறிந்து கொண்டோம் எனவே நாம் தெரிந்து கொண்டோம் டைம் லைன் சார்ட் என்பது ப்ராஜெக்டை செயல்படுத்தும்போது மற்றும் செயல்பாட்டிற்கு பிந்தைய ரேவியூவிற்கும் பயன்படுவது ஆகும் டைம் லைன் சார்ட்டை பகுப்பாய்வு செய்யும்போது மாற்றத்திற்கான காரணங்கள் மதிப்பீட்டு செயலின் தோல்வியால் என்பதை குறிக்க முடிகிறது மற்றும் மற்ற பிழைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் வருங்காலத்தில் டைம் லைன் சார்ட்டை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் நீக்க முடியும் நாம் விரைவாக காஸ்ட் மானிட்டரிங் பற்றி கொஞ்சம் சொல்வோம் ஒரு ப்ராஜெக்ட் தாமதப்படுத்தபடுவதற்கான காரணம் அதில் உண்மையாக எத்தனை ஆட்கள் வேலை செய்தார்கள் அவர்களை சரியான நேரத்தில் பயன்படுத்தாமல் போனது ஆகும் ஆக இந்த வழக்கில் ப்ராஜெக்ட் பிந்தி செல்கிறது ஆனால் குறைந்த மதிப்பு ஒரு ப்ராஜக்ட் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் ஆனால் அது ரிஸோர்ஸ்சசை அதிகப்படுத்தும் போது மட்டுமே பிராஜக்ட்டை குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்றால் அதிகமான ரிஸோர்ஸ்சசை வாங்கும்போது மட்டுமே முடியும் மற்றும் மிக நிறைய பணம் செலவிடப்பட வேண்டும் ஆகையால் நீங்கள் உங்கள் குறிக்கோளை அடைவதற்கு குறித்த நேரத்தில் முடிக்கிறீர்களா அல்லது நிறைய பணம் செலவழிக்கிறீர்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் எக்ஸ்பன்டீச்சர் மானிட்டரிங் என்பது ப்ராஜெக்ட் கண்ட்ரோலில் ஒரு முக்கிய பகுதியாகும் இங்கு மட்டுமல்ல இது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முயற்சி ஏதாவது தேவை படுகிறதா என்பதை அறியவும் அல்லது குறைந்தபட்சம் எவ்வளவு செலவழிக்கபட்டதையும் பற்றி அறியமுடிகிறது ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க முடிகிறது என்றால் நாம் ஏற்கனவே உண்மையாக தயார் செய்த மதிப்பீட்டை விட அதிக பணம் செலவழித்தால் மட்டுமே முடியும் ஆகையால் நாம் உண்மையாக இவ்வளவு பணம் தான் செலவாகும் என்று நினைத்திருப்போம் ஆனால் தாமதமாவதால் நாம் நிறைய வேலை ஆட்களை சேர்க்க வேண்டி இருப்பதால் நிறைய பணமும் செலவழிக்க வேண்டி உள்ளது எதற்கெல்லாம் அதிகமான பணம் செலவாகிறது தேவைப்படுகிறது ஒரு ப்ராஜெக்ட் குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு ஒட்டுமொத்த செலவிற்கு சார்ட் வரையும் போது அது உண்மையான செலவையும் மற்றும் திட்டமிட்ட செலவையும் ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு எளிதான வழிமுறை ஆகும் அதை மட்டும் பார்க்கும் போது அது அர்த்தமற்றது ஆனால் தாமதமாக முடிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் மற்றும் குறித்த நேரத்தில் முடிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் பணம் எவ்வளவு சேமிக்கப்பட்டது என்பதை சார்ட்லிருந்து அறிய முடிகிறது ஆகையால் எப்படி ஒரு கணிசமான பணத்தை சேமிப்பது என்பதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டான ஒட்டு மொத்த செலவின சார்ட்லிருந்து அறிவோம் எனவே இங்கு x ஆக்சிஸில் நேரத்தை வாரங்கள் ஆகவும் y ஆக்சிஸில் ஒட்டு மொத்த செலவையும் எடுத்துக்கொள்வோம் நீங்கள் பார்க்கும் போது திட்டமிட்ட செலவினம் எவ்வாறு செல்கிறது உண்மையான செலவினம் எவ்வாறு செல்கிறது என்பதை காண முடிகிறது ஆகையால் உண்மையான செலவினம் மற்றும் திட்டமிட்ட செலவீனம் இரண்டையும் ஒப்பிட முடிகிறது மற்றும் ஒட்டு மொத்த செலவீனம் இந்த கிராஃப்பில் எவ்வாறு செல்கிறது என்பதை கண்காணிக்க முடிகிறது அதற்கு ஏற்றார்போல் மாற்று செயல் முறைகளை செய்ய முடியும் நாம் அதோடு ப்ராஜெக்ட் செயல்களின் தற்போதைய நிலையை கணக்கில் கொள்ள வேண்டும் முதலில் ஒட்டு மொத்த செலவிற்கு வரைந்த சார்ட்டில் இருந்து சேகரிக்கப்பட்ட அர்த்தத்தை விளக்குவதற்கு முன் ப்ராஜெக்ட் செயல்களின் தற்போதைய நிலையை கணக்கில் கொள்ள வேண்டும் நாம் இதை ப்ராஜெக்ட்டின் எதிர்கால செலவாக சேர்த்துக்கொள்ளலாம் இந்த செலவீனங்கள் மிகவும் பயனுள்ளதாக ப்ராஜெக்ட்டின் எதிர்கால செலவாக இவை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்றால் இதுவரை முடியாத வேலைகளின் மதிப்பிடப்பட்ட செலவுகளை சேர்ப்பதன் மூலம் கணினி அடிப்படையிலான பிளானிங் டூல்ஸ்சை பயன்படுத்தும் போது மாற்றி அமைக்கப்பட்ட செலவு அட்டவணை தானாகவே உருவாக்கிக் கொடுக்க முடியும் நீங்கள் பொதுவாக உண்மையான செலவுகள் சேமிக்கப்பட்டு இருந்தால் இந்த சாப்ட்வேர் டூலை பயன்படுத்தி மாற்றி அமைக்கப்பட்ட செலவு அட்டவணையை தானாகவே உருவாக்கிக் கொடுக்க முடியும் ஆகையால் இது இன்னொரு வகையான வரைபடம் இதிலிருந்து ஒட்டு மொத்த செலவீனம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை காணலாம் நாம் நேரத்தை வாரங்கள் ஆகவும் மற்றும் இங்கு ஒட்டு மொத்த செலவையும் எடுத்துக் கொள்வோம் இதிலிருந்து மாற்றி அமைக்கப்பட்ட மதிப்பீட்டுச் செலவு மற்றும் முடிவடையும் தேதி ஆகியவற்றை மதிப்பிட முடியும் இதுதான் உண்மையான மதிப்பு மற்றும் அதிகமாக சேர்க்கப்பட்ட வேலை ஆட்கள் மற்றும் செலவினம் ஆகியவற்றால் ஏற்படும் ப்ராஜெக்ட் முன்னேற்றத்தையும் காட்டுகிறது ஆகையால் இப்போது செலவீனம் மாற்றப்படுகிறது எனவே இந்த வரைபடத்தில் புள்ளி கோடுகள் மாற்றி அமைக்க மதிப்பீட்டை காட்டுகிறது இதை நாம் உண்மையான மதிப்பீட்டுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும் மற்றும் அதிலிருந்து ப்ராஜெக்ட் பின் தங்கி உள்ளதையும் முன்னேறும்போது அதற்கேற்றார் போல் மாற்றி அமைக்கப்பட்ட முடிவடையும் தேதியையும் வரைய முடியும் இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்க முடியும் சில கூடுதலான விவரங்களை நாம் மாற்றி அமைக்கப்பட்ட செலவு அட்டவணையை சேர்க்கும் போது இதில் ப்ராஜெக்ட் பின்தங்கி உள்ளதையும் மற்றும் செலவு அதிகம் ஆவதை பார்க்க முடிகிறது தயவுகூர்ந்து இந்த ப்ராஜெக்ட்டின் உண்மை நேரத்தை பாருங்கள் ஆனால் இது மாற்றி அமைக்கப்பட்ட நேரம் ஆகும் அதாவது என்ன புரிகிறது என்றால் ப்ராஜெக்ட் அட்டவணையிலிருந்து பின் தங்கி இருப்பதையும் காண முடிகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததைவிட அதிகம் செலவு செய்கிறீர்கள் என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது ஆகையால் நாம் இதுவரைக்கும் ப்ராஜெக்ட்டின் முன்னேற்றத்தை காட்சிப்படுத்தும் பல வகை முறைகளான காண்ட் சார்ட் ஸ்லிப் சார்ட் மற்றும் டைம் லைன் சார்ட் பற்றி விவாதித்தோம் மேலும் அடிப்படை கருத்துக்களான காஸ்ட் மானிட்டரிங் பற்றியும் விவாதித்தோம் எவ்வாறு ஒட்டுமொத்த செலவீனம் நேரம் மற்றும் செலவை பொருத்து எவ்வாறு காட்சிப்படுத்தப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொண்டோம் இவையெல்லாம் மேற்கோள்கள் ஆகும் மிக்க நன்றி